வணக்கம் இந்த "நுண்ணலை ஒருங்கிணைந்த சுற்றுகள்" பாடத்தின் மற்றொரு தொகுதிக்கு வருக கடந்த சில வாரங்களாக முந்தைய தொகுதிகளில் நாம் நிலைத்தன்மை என்ற தலைப்பை உள்ளடக்கியிருந்தோம் நான் கூறியது போல் நிலைத்தன்மை என்பது பெருக்கி வடிவமைப்பின் மிக முக்கியமான அம்சமாகும் மேலும் இந்த தொகுதியில் நாம் பெருக்கி கெயினை பற்றி கொடுக்கப்பட்ட பெருக்கி கெயினுக்கு ஒரு பெருக்கியை எவ்வாறு வடிவமைப்பது என்று பார்க்கலாம் எனவே நாம் பேசிய பல்வேறு வகையான கெயின்களை பற்றி ஏற்கனவே விவாதித்தோம் அவற்றில் ஆற்றல் மாற்றி கெயின் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்இது கெயினின் மிகவும் நடைமுறையில் உள்ள வரையறை ஆனால் ஆற்றல் மாற்றி கெயினின் சிக்கல் என்னவென்றால் காமா எஸ் மற்றும் காமா எல் ஆகியவற்றை நாம் கட்டற்று வடிவமைக்க முடியாது எனவே அந்தப் பிரச்சினையிலிருந்து விடுபட கெயினின் இயக்க திறன் மற்றும் கிடைக்கக்கூடிய பவர் கெயின் போன்ற கெயினின் வேறு சில வரையறைகள் உள்ளன பின்னர் நான் குறிப்பிட்டுள்ளேன் யூனிலேட்ரல் முறைக்கு எஸ்12 0 க்கு சமமாக இருக்கும்போதுஆற்றல் மாற்றி கெயினின் வரையறை ஓரளவு எளிமைப்படுத்தப்படலாம் ஆகவே எஸ்12 0 க்கு சமமாக இருக்கும் யூனிலேட்ரல் முறையை எவ்வாறு வடிவமைப்பது என்பது குறித்த விவாதத்தை இன்று ஆரம்பிக்கலாம் இப்போது இந்த GSஜி எஸ் அல்லது ஜி எல் ஐ இது போன்ற பொதுவான பதத்தால் என்னால் எழுத முடியும் இப்போது நிபந்தனையற்ற முறை நிலையான முறைக்கு எஸ்ஐஐ மாடுலஸ் 1 ஐ விடக் குறைவாக இருக்க வேண்டும் என்பதைக் கண்டோம் நிச்சயமாக இந்த நிலைமைக்கு நிலைத்தன்மை வட்டம் சுவிட்சின் மையத்தை உள்ளடக்கியது என்பதைக் கருத்தில் கொண்டு இந்த முறையில் இப்போது எஸ்ஐஐ 0 ஐ விடக் குறைவாகவும் நம்முடைய ஜிஐ 0 மற்றும் ஜிஐ அதிகபட்சம் மதிப்புகளுக்கு இடையில் இருப்பதை கொண்டுள்ளோம் இப்போது நாம் ஒரு சிறிய ஜி ஐ என்ற வார்த்தையை வரையறுத்தால் அது பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது ஆரம்ப ஜிஐ என்பது நீங்கள் அடைய விரும்பும் கெயினன் மற்றும் ஜிஐ அதிகபட்சம் என்பது அதிகபட்ச கெயினின் மதிப்பு ஜிஐ யின் அதிகபட்ச மதிப்பு ஜிஐ ஜிஎல் அல்லது ஜிஎஸ் இந்த சமன்பாட்டால் ஜிஐ அதிகபட்சம் வழங்கப்படுகிறது என்பதை நாம் அறிவோம் மேலும் ஜிஐ இந்த சமன்பாட்டை நிர்ணயிக்கும் இந்த ஜிஐ யும் நிர்ணயிக்கும் சிறிய ஜிஐ 0 மற்றும் 1 க்கு இடையில் இருப்பதை நிர்ணயிக்கிறது இப்போது காமா ஐ ன் அந்த மதிப்புகள் வளைவரை நிலையான ஜிஐ யை இப்போது தருகிறது அது இப்போது ஒரு வட்டம் மற்றும் அந்த வளைவரைக்கான சமன்பாடு இவ்வாறு கொடுக்கப்படும் இங்கு சிஐ ஆர்ஐ இது போன்று தரப்படும் இப்போது ஜிஐ இன் பல்வேறு மதிப்புகளுக்கான அனைத்து வட்டங்களின் மையமும் 0 மற்றும் எஸ்ஐஐ ஸ்டார் இடையில் அமைந்துள்ளது எனவே எஸ்ஐஐ இணை க்கும் மையத்திற்கும் இடையில் ஒரு கோட்டை வரைந்தால் அனைத்து மையங்களும் அந்த வரியில் இருக்கும் இப்போது மற்ற அவதானிப்புகளை நாம் காணலாம் ஜிஐ 1 க்கு சமம் காமா ஐ 0 சமம் வேறுவிதமாகக் கூறினால் ஜிஐ 0 டிபிdB க்கு சமம் காமா ஐ 0 க்கு சமமெனில் கெயின் இல்லை இப்போது மானிட்டரில் உள்ள ஸ்லைடுக்கு சென்றால் நாம் ஒரு வட்டத்தை வரைந்தால் அது இது மாதிரி இருப்பதை பார்க்கலாம் இப்போது இந்த சிவப்பு வட்டங்கள் என்னவென்றால் இந்த சிவப்பு வட்டங்கள் ஆரம்ப ஜிஐயின் ஒரு குறிப்பிட்ட மதிப்புக்கு காமா ஐ வளைவரையின் கெயின் வட்டங்கள் மற்றும் இந்த நீல வட்டம் ஸ்மித் விளக்கப்படமாகும் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் இந்த எஸ்ஐஐ இணை உடன் ஸ்மித் விளக்கப்படத்தின் தொடக்கம் சேரும் கோடு இந்த சிவப்பு வட்டங்களின் மையத்தை இந்த கோட்டுடன் இணைக்கும் இப்போது நாம் இதுவரை விவாதித்தவை நிபந்தனையின்றி நிலையானவை இப்போது நமக்கு ஒரு உறுதியற்ற தன்மை இருக்கும்போது என்ன நடக்கும் இந்த விஷயத்தில் ஜிடியு இந்த சூத்திரத்தால் தொடர்ந்து எழுதப்படும் இது முடிவிலி வரை எல்லா வழிகளிலும் செல்லக்கூடும் நிலையற்ற மற்றும் நிபந்தனையற்ற நிலையானது என்பதற்கான வித்தியாசம் என்னவென்றால் உண்மையில் ஜிஐ நிபந்தனையின்றி நிலையான முறை நம்மிடம் இல்லாத ஜிஐ அதிகபட்சம் குறித்த ஒரு குறிப்பிட்ட கருத்தை நாம் கொண்டுள்ளோம் இப்போது நிலையற்ற நிலைக்கு இதுபோன்ற ஒரு விஷயம் நம்மிடம் இல்லை 1 எஎஸ்எஸ்ஐ 1 - ASSI காமா ஐ இது 0 க்கு சமமாக மாறும்போது இப்போது இது நிகழ்கிறது பின்னர் ஜிஐ முடிவிலிக்கு செல்கிறது நிலைத்தன்மை பற்றிய மற்ற விஷயம் என்னவென்றால் நமது அடிப்படை 2 போர்ட் வரைபடத்தை வரைந்தால் இப்போது நிலைத்தன்மைக்காக நாம் ஏற்கனவே பார்த்தது இதுதான் நிலை மற்றும் நாம் இதை வேறு வழியில் எழுதினால் விஷயத்தை இவ்வாறு எழுதலாம் இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த வழியில் எந்த எழுத்தும் இல்லை எனில் இப்போது இசட்எஸ் அல்லது இசட்எல் இரண்டுமே நேர்மறையான மெய் பகுதிகளைக் கொண்டிருக்கும் எனவே இசட்ஐ ன் மெய் பகுதி எப்போதும் நேர்மறையாக இருக்கும் என்று நாங்கள் கூறலாம் இசட்11 அல்லது இசட்22 இன் எதிர்மறை மெய் பகுதியின் எதிர்மறையை விட நேர்மறையானது மட்டுமல்ல எதிர்மறை மெய் பகுதியின் எதிர்மறை நேர்மறையாக இருக்கும் என்பதால் இந்த சமன்பாட்டை எழுதலாம் எனவே உங்களுக்கு வேறு வழியில் எழுதுவது பற்றி தெரியும் இசட்எஸ் அல்லதுஇசட்எல் இன் மெய் பகுதி இசட்11 அல்லது இசட்22 இன் மாடுலஸை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லலாம் காமா எஸ் மற்றும் காமா எல் ஆகியவற்றின் வளைவரை இந்த வடிவத்தில் வெளிப்படுத்தப்படலாம் மானிட்டரில் உள்ள ஸ்லைடுகளுக்கு நாம் மீண்டும் சென்றால் நிலைத்தன்மை தேவை என்னவென்றால் இசட்ஐ ன் மெய் பகுதி இசட்ஐ ன் மெய் பகுதியின் மாடுலஸை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்பது இந்த இன்டர்ன் இந்த வட்டத்தில் மாற்றுகிறது என்பதாகும் எனவே இது இசட்ஐ க்கான நமது நிலைத்தன்மை வட்டம் இப்போது நீங்கள் இந்த நிலைத்தன்மை வட்டம் நாம் இதுவரை உள்ளடக்கிய நிலைத்தன்மை வட்டங்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்று இங்கே கேட்கலாம் அதனால்தான் முந்தைய முறைக்கு நாம் விவாதித்த அதே கோட்பாட்டை நம்மால் பயன்படுத்த முடியாது என்பது உங்களுக்குத் தெரியும் நிலைத்தன்மை வட்டங்களைப் பற்றிய கெயின் வட்டங்கள் பற்றி என்பது என்ன கெயின் வட்டங்களுக்கு சிறிய ஜிஐ பற்றிய நமது வரையறை அப்படியே உள்ளது இது சிறிய ஜிஐ க்கு சமம் எனவே வரையறை அப்படியே இருக்கும் ஆனால் அப்படி இல்லை ஜிஐ அதிகபட்சம் பற்றிய எந்த கருத்தும் இங்கே இல்லை ஜிஐ அதிகபட்சம் என்ற கருத்து இல்லை ஆனால் வரையறை அப்படியே உள்ளது மற்றும் சி ஐ மற்றும் ஆர் யின் வரையறையும் அப்படியே இருக்கின்றன அதாவது சிஐ என்பது ஜிஐ தடவைகள் எஸ்ஐஐ இணையெண் வகுத்தல் 1 - எஸ்ஐஐ வர்க்கத்திற்கு சமம் மற்றும் ஆர் அதற்கு சமம் அதாவது வரையறைகள் அப்படியே இருக்கும் இதன் அடிப்படையில் நீங்கள் மீண்டும் ஸ்லைடில் உள்ள வரைபடத்திற்குச் சென்றால் நாம் வரைந்த வட்டங்களைப் பெறலாம் இப்போது நான் முந்தையதை ஒப்பிட்டுப் பார்த்தால் எஸ்ஐஐ மையம் அல்லது உங்களுக்குத் தெரிந்த நாம் வருவித்த காமாவுக்கான ஜிஐ அதிகபட்சம் எஸ்ஐஐ தொடக்க நிலைக்கு சமம் இங்குள்ள கேள்வி என்னவென்றால் இந்த எஸ்ஐஐ இந்த நிலையற்ற நிலைக்குத் எவ்வாறு தொடங்குகிறது இப்போது அந்த எஸ்ஐஐ ஸ்டார் போன்ற ஒரு விஷயத்தை நாம் கவனிக்கிறோம் ஏனென்றால் முதலில் ஜிஐ அதிகபட்சம் என்ற கருத்து இல்லை எனவே ஆரம் 0 ஆக இருக்கும் ஒரு புள்ளி இருக்காது அது நடக்காது எவ்வாறாயினும் அனைத்து வட்டங்களும் அவற்றின் மையங்களைக் கொண்டிருக்கும் வரியைக் கண்டுபிடிக்க வேண்டுமானால் எஸ் 1 1 இணை வரவை ஏற்படுத்துவதற்கு பதிலாக 1 வகுத்தல் எஸ்1 வரைவை ஏற்படுத்தலாம் ஏனெனில் 1 வகுத்தல் எஸ்11 எஸ் 11 இணைக்கு ஒரே கட்டத்தை கொண்டுள்ளது அது கெயின் வட்டங்களைப் பற்றியது ஆனால் மின்மறுப்பு பொருத்தம் பற்றி மானிட்டரில் உள்ள நமது ஸ்லைடுகளுக்குச் செல்வோம் இந்த புள்ளியிடப்பட்ட கோடு இந்த சிறிய வட்டம் ஆரம்ப ஜி க்கான சில மதிப்பிற்கான கெயின் வட்டம் என்று நாம் கருதுகிறோம் பின்னர் நாம் அதிலிருந்து சென்றால் பொருந்தக்கூடிய நெட்வொர்க்கை வழங்க வேண்டும் எனவே முதலில் நாம் அடைய வேண்டிய காமா எஸ் ன் மதிப்பு இது என்பதை நினைவில் கொள்க பொருந்துவதற்கு நமக்கு இந்த காமா எஸ் தேவை என்பதை நாம் அறிவோம் இது நமது பண்பு மின்மறுப்புடன் பொருந்த வேண்டும் அது 50 ஓம்ஸ் என நமது முறைக்கு இருக்கும் என்று கூறலாம் ஆகவே நாம் பொருத்துவதற்கு என்ன செய்கிறோம் என்பதை நாம் அறிந்திருப்பதால் மையத்திலிருந்து அந்த குறிப்பிட்ட புள்ளிக்கு ஒரு பாதையை நாம் காண்கிறோம் ஏன் இந்த குறிப்பிட்ட புள்ளியை பாதையில் எடுத்துக்கொள்கிறோம் இந்த புள்ளியிடப்பட்ட வட்டத்தில் எந்த புள்ளிகளையும் எடுக்கலாம் இந்த வெள்ளை பகுதியில் இருக்கும் அனைத்து புள்ளியிடப்பட்ட வட்டம் நிலையானதாக இருக்கும் இந்த புள்ளியை நாம் ஏன் தேர்வு செய்கிறோம் இந்த புள்ளியை நாம் தேர்வு செய்கிறோம் ஏனெனில் இது மிகவும் நிலையான புள்ளி இது அதிகபட்சம் இது மிக அதிகமாகவோ அல்லது உயர்ந்ததாகவோ சொல்லக்கூடியதை உருவாக்குகிறது அல்லது இசட்எஸ் மற்றும் இசட்11 ன் மெய் பகுதியின் மிக உயர்ந்த மதிப்பைக் கொடுக்கிறது அதனால்தான் இந்த புள்ளியை நாம் தேர்வு செய்கிறோம் மாற்றாக இந்த பாதையை மையத்திலிருந்து இந்த புள்ளி காமா எஸ் வரை மிகவும் நிலையான புள்ளியாக நாம் தேர்ந்தெடுத்திருக்கலாம் மேலும் இந்த விஷயத்தில் ஒரு நிலையான மின்தடை வட்டத்துடன் மேல்நோக்கிச் செல்வது என்பது தொடரில் மின்தூண்டி உடையது என்ற பொருள் பின்னர் மீண்டும் மேல்நோக்கிச் சென்றால் நிலையான மின்கடத்துதிறன் வட்டம் என்பது ஒருமின்தூண்டியை பக்க இணைப்பில் கொள்வது என்ற பொருள் எனவே இந்த முறையில் முதலில் வருவது நமது பொருந்தக்கூடிய நெட்வொர்க் முந்தைய முறையில் முதலில் நாம் கீழே சென்று பின்னர் மேலே சென்றோம் எனவே ஒரு நிலையான மின்கடத்துதிறன் வட்டத்துடன் கீழே செல்வது என்பது பக்க இணைப்பில் ஒரு மின்தேக்கி உள்ளது என்பதாகும் மற்றும் ஒரு நிலையான மின்தடை வட்டத்துடன் மேலே செல்வது என்பது தொடரில் ஒரு மின்தூண்டியை உள்ளதை குறிக்கிறது எனவே இங்கே நாம் வைத்திருப்பது இதுதான் நாம் முதலில் 50 ஓம்களிலிருந்து தொடங்கினோம் நாம் பக்க இணைப்பில் ஒரு மின்தேக்கியையும் பின்னர் தொடரில் ஒரு மின்தூண்டியையும் வைத்திருக்கிறோம் இந்த முறையில் முதலில் நாம் தொடரில் மின்தூண்டியும் பின்னர் ஷண்ட்டில் ஒரு மின்தூண்டியும் கொண்டுள்ளோம் மாற்றாக நாம் இந்த பாதையில் சென்றால் முதலில் ஒரு நிலையான மின்தடை வட்டத்துடன் கீழே சென்று பின்னர் ஒரு நிலையான மினகடத்துதிறன் வட்டத்துடன் மேலே செல்கிறோம் இங்கேயும் நாம் முதலில் தொடரில் ஒரு மின்தேக்கியையும் அதனை தொடர்ந்து பக்க இணைப்பில் மின்தூண்டியும் கொண்டிருப்போம் நாம் மீண்டும் நமது ஸ்லைடுகளுக்கு வந்தால் அங்கு குறிப்பிட்ட யூனிலேடரல் ஃபிகர் ஆஃப் மெரிட் அல்லது யூனிலேட்ரல் அபராகஸிமேஷன் ஃபிகர் ஆஃப் மெரிட் என்ற பதம் உள்ளது ஜிடி என்பது மெய் மதிப்பு என்று நமக்கு தெரியும் அது எந்தவொரு யூனிலேடரல் அபராகஸிமேஷனும் இல்லாமல் இந்த சமன்பாடால் தரப்படும் இப்போது ஜிடி வகுத்தல் ஜிறற்றியுஜ இவ்வாறு தரப்படும் பின்னர் மேலும் எளிமைப்படுத்தும்போது இது இதுபோன்றதாக இருக்கும் மேலும் இந்த அளவை எக்ஸ் என்ற பதத்தால் குறிக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் இப்போது இந்த மொத்தமும் கூட கீழே வந்து விடும் இப்போது எக்ஸ்ன் மதிப்பு என்ன என்பதைப் பொறுத்து அது நேர்மறை அல்லது எதிர்மறையானது ஜியு வகுத்ததல் இந்த ஜிடி நீங்கள் இதைச் சொல்ல முடியும் உங்களுக்குத் தெரிந்த இந்த சமன்பாடு இதில் நீங்கள் செயலை செய்யலாம் மற்றும் நீங்கள் ஜிடி மற்றும் ஜிடியு ன் அதிகபட்ச மதிப்பு என்பதை சரிபார்க்க முடியும் அப்போது எக்ஸ் ஆனது 1 கழித்தல் எக்ஸ்ஸின் வர்க்க மாடுலஸுக்கு சமமாக இருக்கும் மேலும் இந்த எக்ஸ் மதிப்பு 1 பிளஸ் எக்ஸ்ஸின் வர்க்க மாடுலஸுக்கு சமமாக இருக்கும்போது ஜிடி வகுத்தல் ஜிடியு குறைந்தபட்ச மதிப்பு கொண்டதாகும் இப்போது நமக்குத் தெரிந்த ஜிடியு அதிகபட்சம் காமா எஸ் க்கு எஸ் 11 இணை மற்றும் காமா எல் எஸ்22 இணை க்கு சமம் இப்போது அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இது நாம் எடுக்கும் காமா எஸ் மற்றும் காமா எல் ஆகியவற்றின் மதிப்பு என்றால் ஜிடி வகுத்தல் ஜிடியு அதிகபட்சம் ஆனது வழங்கப்படும் எனவே இது ஜிடி வகுத்தல் ஜிடியு அதிகபட்சம் வரம்பாக இருக்கும் எப்போதென்றால் இதனை அதிகபட்ச கெயின் முறையில் என்றால் நாம் ஒரு நிபந்தனை ஆக கருதும் போது வரும் இப்போது இங்கே இந்த யுஎக்ஸ் இப்படி வழங்கப்படுகிறது இதுதான் முன் மதிப்பு ஆகவே ஜிடி வகுத்தல் ஜிடியு அதிகபட்சம் இந்த வழிகளுக்கு இடையில் இருக்கும் குறிப்பிட்ட ஜிடிக்கு யுஎக்ஸ்ஸை சார்ந்து இல்லாமல் இந்த தோற்றத்தை ஏற்படுத்தலாம் அல்லது இந்த விகிதம் ஜிடி வகுத்தல் ஜிடியு அதிகபட்சம் இந்த குறிப்பிட்ட வரம்பிற்குள் இல்லை என்றால் இந்த யூனிலேட்ரல் தோராயத்தை நாம் செய்ய முடியாது எனவே உங்களுக்கு தெரிந்த படி வழக்கமாக யு ன் மதிப்பு அல்லது யு ன் குறிப்பிட்ட மதிப்பு 0 03 எனில் பின்னர் ஜிடி வகுத்தல் ஜிடியு குறிப்பிட்ட வரம்பிற்குள் இல்லாவிட்டால் நமக்கு ஒரு சிக்கல் உள்ளது நாம் செய்து வரும் யூனிலேட்ரல் தோராய மதிப்பீட்டை செய்ய முடியாது எனவே சுருக்கமாக இந்த விரிவுரையில் நாம் யூனிலேட்ரல் தோராயமாக்கல் செல்லுபடியாகும் போது உள்ள முறையை உள்ளடக்கியுள்ளோம் மேலும் கெயின் வட்டங்களுக்கு என்ன நடக்கிறது அல்லது நிபந்தனையற்ற நிலையான முறை மற்றும் சாத்தியமான நிலையற்ற முறை ஆகிய இரண்டிற்கும் அந்த கெயின் வட்டங்கள் என்ன என்பதை நாம் கண்டோம் அடுத்த தொகுதியில் இந்த யூனிலேட்ரல் ஃபிகர் ஆஃப் மெரிட் நம்மிடம் இல்லாதபோது உள்ள முறையை பார்ப்போம் பின்னர் நமது தேர்வுகள் ஓரளவு மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதால் அதை வடிவமைக்க முடியாது எந்தவொரு குறிப்பிட்ட அணியையும் தேர்ந்தெடுக்கும் வகையில் நாம் இதுவரை செய்து வரும் அளவுக்கு நெகிழ்வான வடிவமைப்பை நம்மால் செய்ய முடியாது இயக்க திறன் வட்டங்களைப் பயன்படுத்தி மற்றும் இருக்கக்கூடிய பவர் கெயின் வட்டங்களை பயன்படுத்தி எவ்வாறு வடிவமைத்து வருகிறோம் என்பதையும் பார்த்தோம் நன்றி